இந்த விரிவுரையில் ஆரம்பத்தில் இரண்டு தியோரங்களை விவாதிக்கப் போகிறோம் ஒன்று இனிஷியல் வேல்யூ தியோரம் மற்றொன்று ஃபைனல் வேல்யூ தியோரம் மேலும் அதற்குப் பிறகு பீரியாடிக் ஃபங்க்ஷன்களின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்பதையும் அதன் பிராப்பர்டிகளையும் பார்க்கப் போகிறோம் ஆகவே நாம் இனிஷியல் வேல்யூ தியோரத்துடன் துவங்குவோம் இனிஷியல் வேல்யூ தியோரம் கூறுகிறது எல்லா t ≥ 0 விலும் F ஒரு கண்டினியூயஸ் ஃபங்க்ஷனாகவும் t → ∞ இல் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டரிலும் மற்றும் F கிளாஸ் A யிலும் அதாவது F பீஸ்வைஸ் கண்டினியூயஸாகவும் மற்றும் t → ∞ இல் எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டரிலும் இருந்தால் பின்னர் Ft sf க்கு சமமாக இருக்கும் ஆகவே அடிப்படையில் எப்போதெல்லாம் t ஆனது 0 வை அணுகுகின்றதோ அப்போதெல்லாம் F என்ற ஃபங்க்ஷனின் வேல்யூ s ஆனது ஐ அணுகும் போதுள்ள sf இன் லிமிட்டிங் வேல்யூவிற்கு சமமாக இருக்கும் முதலாவதாக நிரூபணத்தைப் பார்க்கலாம் அதற்குப் பின்னர் இந்த குறிப்பிட்ட தியோரங்களின் பயன் என்னவென்று பார்க்கப் போகிறோம் டிரைவேட்டிவ்களின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தியோரத்திலிருந்து நமக்குத் தெரியும் இங்கு fsLFt பின்னர் பின்வருவன கிடைக்கும்படி இடக்கைப் பக்கத்தில் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மின் வரையறையைப் பயன்படுத்துவோம் இப்பொழுது நாம் மேலே உள்ள சமன்பாட்டில் இரு பக்கமும் s → ∞ என எடுத்தால் நமக்குக் கிடைப்பது ஆகவே நமது இனிஷியல் வேல்யூ தியோரத்திற்கான நிரூபணம் முடிந்து விட்டது ஆகவே தயவுசெய்து கவனியுங்கள் நாம் F என்ற ஒரு ஃபங்க்ஷனை கருத்தில் கொண்டால் t ஆனது 0 - வை அணுகும் போது அதன் லிமிட்டிங் வேல்யூ s ஆனது ஐ அணுகும் போதுள்ள sf இன் லிமிட்டிங் வேல்யூவிற்கு சமமாக எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது நாம் ஃபைனல் வேல்யூ தியோரத்திற்கு வருவோம் எல்லா t ≥ 0 விலும் F ஒரு கண்டினியூயஸ் ஃபங்க்ஷனாகவும் t ஆனது ∞ ஐ அணுகும் போது எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டரிலும் மற்றும் F கிளாஸ் A - யிலும் இருந்தால் பின்னர் F sf க்கு சமமாக இருக்கும் ஆகவே இதற்கான நிரூபணத்தைப் பார்ப்போம் டிரைவேட்டிவ்களின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தியோரத்திலிருந்து நமக்குத் தெரியும் இங்கு fsLFt இங்கு பின்வருவன கிடைக்கும்படி இடக்கைப் பக்கத்தில் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மின் வரையறையைப் பயன்படுத்துவோம்

இப்பொழுது நம்மிடம் இருப்பது பீரியாடிக் ஃபங்க்ஷன்களுக்கான ஃபண்டமென்டல் தியோரம் பீரியாடு T0 வுடன் F ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் அதாவது Fu nT F எனக் கொள்வோம் இங்கு n 1 2 3 ஆகிய வேல்யூகளை எடுக்க முடியும் இந்த கேஸில் பீரியாடிக் ஃபங்க்ஷன் F - இன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எனத் தரப்படுகிறது ஆகவே இந்த சூத்திரத்தை நேரடியாகப் பயன்படுத்தி பீரியாடிக் ஃபங்க்ஷன் F - யையும் பீரியாடு T இன் வேல்யூவையும் பொறுத்து நாம் எளிதாக ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை மதிப்பீடு செய்ய முடியும் முதலாவது இதற்கான நிரூபணத்தைப் பார்ப்போம் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மின் வரையறையிலிருந்து நமக்குத் தெரியும் F என்ற ஃபங்க்ஷனின் பீரியாடு T ஆன காரணத்தால் நாம் 0 ∞ என்ற இன்டர்வலை பல எண்ணிக்கையிலான சப் - இன்டர்வல்களாக பின்வருமாறு பிரிக்கலாம் நாம் இப்பொழுது இரண்டாவது இன்டகிரலில் ஆரம்பித்து இந்த ஒவ்வொரு இன்டகிரல்களிலும் பிரதியீடுகளை போடுவோம் நாம் இரண்டாவது இன்டகிரலில் t u T எனப் போடுவோம் மூன்றாவது இன்டகிரலில் t u 2T எனப் போடுவோம் மற்றும் இவை போன்றவை இத்தகைய சூழ்நிலையில் எல்லா இன்டகிரலும் 0 - விலிருந்து T வரையுள்ள லிமிட்களை கொண்டிருக்கும் ஆகவே LF என ஆகும் தயவுசெய்து கவனியுங்கள் நாம் முதலாவது இன்டகிரலில் பேராமீட்டரை t யிலிருந்து u விற்கு மாற்ற மட்டுமே செய்தோம் பீரியாடு T உள்ள ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆன காரணத்தால் Fu nT Fu ஆகவே இப்பொழுது தெளிவாகவே மேலே உள்ள எக்ஸ்பிரஷனின் எல்லா உறுப்பிலும் இருக்கிற இருக்கிறது ஆதலால் நாம் அதைப் பொதுவாக வெளியே எடுக்கலாம்

இது நிரூபணத்தை நிறைவு செய்கிறது இங்கு நாம் இதுவரை விவாதித்த பல்வேறு பிராப்பர்டிகள் மற்றும் தியோரங்களின் பட்டியல் அட்டவணை வடிவில் சிறந்த மீள்பார்வைக்காகக் கொடுக்கப் பட்டுள்ளது முதலாவது ஒன்று லீனியாரிட்டி பிராப்பர்டி பின்னர் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஷிஃப்ட்டிங் பிராப்பர்டிகள் அடுத்து வருவது சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் பிராப்பர்டி அதைத் தொடர்ந்து டிஃபரன்ஷியேஷன் மல்டிப்பிளிக்கேஷன் மற்றும் டிவிஷன் தியோரங்கள் Differentiation Multiplication and Division theorems பின்னர் இருப்பது இன்டகிரல் தியோரம் இதற்குப் பிறகு வருவது இனிஷியல் வேல்யூ தியோரம் அதைத் தொடர்ந்து ஃபைனல் வேல்யூ தியோரம் இறுதியாக நாம் விவாதித்த பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கான ஃபண்டமென்டல் தியோரம் ஆகவே நாம் இந்த இரண்டு சிலைடுகளையும் கவனித்தால் பின்னர் நாம் இதுவரை முடித்த தியோரங்களின் முடிவுகளை மிக எளிதாக மனப்பாடம் செய்யலாம் இப்பொழுது நாம் சில எடுத்துக்காட்டுகளுக்கு வருவோம் நாம் சா டூத் வேவ் ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்க வேண்டும் சா டூத் வேவ் ஃபங்க்ஷன் உடன் Ft T F என வரையறுக்கப்பட்டுள்ள பீரியாடு T உள்ள F என்ற ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் சா டூத் வேவ் ஃபங்க்ஷனின் ஒரு கிராஃபிக்கல் இல்லஸ்டிரேஷன் ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அடுத்து நாம் இந்த ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் முன்னர் பெற்ற பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கான ஃபண்டமென்டல் தியோரத்தை பயன்படுத்துவோம்

மேலே உள்ள இன்டகிரலை தீர்க்க இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை பயன்படுத்துவோம் சுருங்கிய வடிவில் முடிவு எனக் கொடுக்கப் பட்டுள்ளது ஆகவே திறம்பட சாதாரண செயல்முறையைப் பயன்படுத்தி நாம் பீரியாடிக் ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை மாறாக நாம் பீரியாடிக் ஃபங்க்ஷன்களுக்கான தியோரத்தை மட்டும் பயன்படுத்தி நேரடியாக முடிவைப் பெறலாம் இப்பொழுது அடுத்த எடுத்துக்காட்டில் நாம் என்ற ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு F பீரியாடு T 4 உள்ள ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கான ஃபண்டமென்டல் தியோரத்தின் படி இந்த கேஸில் T 4 ஆன காரணத்தால் எனவே நாம் இன்டகிரேஷனின் லிமிட்களை ஃபங்க்ஷனின் வரையறையின்படி பின்வருமாறு பிரிப்போம்

இதை பின்வருமாறு கிடைக்கும்படி எளிதாக இன்டகிரேட் செய்ய முடியும்

மேலும் ஒரு எடுத்துக்காட்டை எடுப்போம் நாம் பீரியாடிக் ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷனின் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் பீரியாடிக் ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷன் என வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு F பீரியாடு 2a உள்ள ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஸ்கொயர் வேவ் ஃபங்க்ஷனின் ஒரு கிராஃபிக்கல் இல்லஸ்டிரேஷன் ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டுள்ளது பீரியாடிக் ஃபங்க்ஷன்களுக்கான முந்தைய கேஸ்களை போல இங்கும் நாம் தொடர்வோம்

இந்த கேஸில் T 2a ஆன காரணத்தால் எனவே நாம் இன்டகிரேஷனின் லிமிட்களை ஃபங்க்ஷனின் வரையறையின்படி பின்வருமாறு பிரிப்போம்

இப்பொழுது மீண்டும் மீதமுள்ள செயல்முறை இன்டகிரல்களை மதிப்பீடு செய்வது மட்டுமே மற்றும் இறுதியாக முடிவை நாம் பின்வருமாறு பெறுவோம்

ஆகவே நாம் இனிஷியல் வேல்யூ தியோரம் ஃபைனல் வேல்யூ தியோரம் மற்றும் பீரியாடிக் ஃபங்க்ஷன்களுக்கான ஃபண்டமென்டல் தியோரம் பற்றி விவாதித்தோம்